வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் க்கான பாடநெறியில் இந்த டெமோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த குறிப்பிட்ட டெமோவில் கவர்ட் சேனல்களைப் பார்ப்போம் நாம் ஏற்கனவே கவர்ட் சேனல்களைப் பற்றிய கோட்பாட்டைக் கண்டோம் மற்றும் அவற்றை கேச் மூலமாக இதில் எவ்வாறு நிறுவலாம் என்பதையும் பற்றி பார்த்தோம் நம்மால் எப்படி அத்தகைய கவர்ட் சேனலை உருவாக்க முடியும் என்பதையும் ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொரு செயல்முறைக்கு தகவல்களை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதையும் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட அமைப்பு மெய்நிகர் கணினியிலிருந்து இயக்கப்படாமல் போகலாம் உங்கள் சொந்த கணிணிகளில் பதிவிறக்கம் செய்து முயற்சிக்கக்கூடிய மூலக் குறியீட்டை உண்மையில் வழங்கியுள்ளோம் அதனால் கேச் மெமரி ஐப் பயன்படுத்தி தற்காலிக சேமிப்பு அடிப்படையிலான கவர்ட் சேனலை வடிவமைக்கும் போது நாம் அடையாளம் காண வேண்டும் அல்லது ப்ராசசர் பற்றிய தகவல்களை அடையாளம் காண வேண்டும் மற்றும் அந்த ப்ராசசர் இல் இருக்கும் கேச் மெமரி பற்றியும் நாம் காண வேண்டும் எனவே எந்திரம் இன்டெல்லிலிருந்து ஒரு வழக்கமான i7 ப்ராசசர் இங்கு பயன்படுத்தப்படுகிறது இது உபுண்டு ஆபரேட்டிங் சிஸ்டத்தில் இயங்குகிறது முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ப்ராசசரைப் பற்றிய விவரங்கள் எனவே இந்த ப்ராசசர் 4 கோர் ப்ராசசர் மற்றும் இந்த 4 கோர்களில் 8 ஹைப்பர் த்ரெட்கள் உள்ளன அடிப்படையில் ஒவ்வொரு கோர்க்கும் 2 ஹைப்பர் த்ரெட்கள் உள்ளன நீங்கள் விரும்பினால் உபுண்டு இயங்கும் உங்கள் சொந்த கணினியில் இதை முயற்சிக்க பின்வரும் இந்த cat proc cpuinfo கமெண்ட்களை இயக்கலாம் மற்றும் இது உங்கள் கணிணியில் உள்ள அனைத்து ப்ராசசரின் விவரங்களையும் பட்டியலிடும் உதாரணத்திற்கு 4 கோர் மெஷின் என்று நாம் குறிப்பிட்டுள்ளதால் இங்கே ஒவ்வொரு கோர்க்கும் கோர் ID கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட கோர் ID 0 1 2 மற்றும் 3 இலிருந்து தொடங்கும் எனவே இங்கே கோர் ஐடி 3 என எடுத்துக்கொள்வோம் நாம் மேல்நோக்கிச் செல்லும்போது 1 மற்றும் 0 இன் பிற முக்கிய ஐடிகளைக் காண்கிறோம் அடுத்ததாக இந்த ப்ராசசரில் 2 ஹைப்பர் த்ரெட்கள் அதே CPU கோர்களை பகிர்ந்து கொள்கின்றன என்பதை குறிப்பிடுகிறோம் குறிப்பாக நாம் சுகிறோல் பண்ணி செல்லும் போது நாம் பார்ப்பது ப்ராசசர் எண் 0 மற்றும் ப்ராசசர் எண் 4 அதே CPU கோர்களை பகிர்ந்து கொள்கிறது எனவே இதை பின்வருமாறு சரிபார்க்கலாம் இப்போது நீங்கள் ப்ராசசர் 4 ஐப் பார்த்தால் ப்ராசசர் 4 அதே கோர் ஐடியுடன் ஒரே மாதிரியாக இருக்கும் இதேபோல் நீங்கள் மற்ற விஷயங்களையும் இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தையும் பார்த்தால் ப்ராசசர் 1 மற்றும் ப்ராசசர் 5 ஆகியவை ஒரே கோர்களை முக்கியமாக கோர் ஐடி 1 மற்றும் பலவற்றைப் பகிர்கின்றன 2 ப்ராசசர்களுக்கு இடையில் ஒரு கவர்ட் சேனலை உருவாக்குவதற்கு ஒரே கோர்களில் இயங்கும் 2 ஹைப்பர் த்ரெட்களை அடையாளம் காண வேண்டும் மற்றும் கோர் ப்ராசசர்கள் 0 மற்றும் ப்ராசசர் 4 ஐத் தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த குறிப்பிட்ட ப்ராசசர்களுக்கான கேச் அமைப்பு எனவே இந்த தகவலை sysdevicessystemcpucpu0cache டிரெக்டரியில் இருந்து பெறலாம் எனவே இந்த குறிப்பிட்ட டிரெக்டரி CPU 0 இலிருந்து அணுகக்கூடிய அனைத்து கேச் மெமரிகளையும் பட்டியலிடுகிறது எனவே இண்டெக்ஸ் 0 க்குச் செல்வோம் இங்கு இருக்கும் கேச் வகையைப் பார்ப்போம் மற்றும் வகை D ஆகும் இந்த குறிப்பிட்ட கேச் CPU 0 என குறிப்பிடப்படுகிறது இண்டெக்ஸ் 0 இல் குறிப்பிடப்பட்டுள்ளது டேட்டா கேச் என்பதாகும் இது 32 கிலோபைட்டுகளின் அளவைக் கொண்டுள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட கேச் மெமரியைப் பகிரும் பிற செயல்முறைகளைப் பற்றிய தகவல்களையும் பெறலாம் எனவே இதை shared cpu list ஃபைலில்லிருந்து பெறலாம் 2 ப்ராசசர்கள் இருப்பதைக் காண்கிறோம் ப்ராசசர் 0 மற்றும் ப்ராசசர் 4 உண்மையில் இந்த குறிப்பிட்ட தற்காலிக சேமிப்பைப் பகிர்கின்றன எனவே இப்போது நாம் ஒரு கேச் கவர்ட் சேனலை உருவாக்க விரும்பினால் இந்த கேச் கவர்ட் சேனல்களை 2 செயல்முறைகளுக்கு இடையில் மற்றும் இந்த 2 செயல்முறைகளுக்கு இடையில் பகிரப்பட்ட தகவல்களுக்கு இடையில் உருவாக்க வேண்டும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் CPU 0 இல் ஒரு செயல்முறையையும் CPU 4 இல் ஒரு செயல்முறையையும் இயக்க முடியும் மற்றும் தகவல்களைப் பரிமாறிக் கொள்ள பகிரப்பட்ட தற்காலிக சேமிப்பைப் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட கேச் மெமரியைப் பற்றிய பிற விவரங்களையும் நாம் பெறலாம் எடுத்துக்காட்டாக வழிகள் அல்லது அஸோஸியேட்டிவிட்டி பின்வருமாறு இது 8 வழி அஸோஸியேடிவ் கேச் மற்றும் தற்போதுள்ள செட் எண்ணிக்கை 64 மற்றும் தற்போதுள்ள ஒவ்வொரு கேச் வரியின் அளவு பின்வருமாறு இது மேலும் 64 ஆகும் இந்த எல்லா தகவல்களின் அடிப்படையிலும் இதுபோன்ற தற்காலிக சேமிப்பின் பொதுவான முகவரியை நாம் அடுத்ததாக உருவாக்கலாம் எனவே நாம் குறிப்பிட்டது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட கேச் மெமரி 64 பிட்களின் கேச் லைன் அளவைக் கொண்டிருந்தது இது முகவரியின் மிகக் குறைந்த பிட்கள் முகவரியின் மிகக் குறைந்த 6 பிட்கள் கேச் லைன் அளவுக்குள் 6 பிட்கள் கொண்ட முகவரியைக் கொண்டுள்ளது என்பதைக் குறிக்கும் இது 64 கேச் செட்களை கொண்டிருக்கிறது எனவே 64 கேச் செட்களை நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு மற்றொரு 6 பிட்கள் தேவை எனவே மற்றொரு 6 பிட்களைப் போன்ற முகவரியை அமைத்துள்ளோம் இந்த இரண்டும் உண்மையில் ஆஃப்செட்டை ஒரு வரியில் கொடுக்கின்றன மேலும் இந்த 6 பிட்கள் ஒரு குறிப்பிட்ட செட்டுக்கு முகவரியை வழங்குகின்றன எனவே பின்னர் கேச் பேஸ் கவர்ட் சேனலை உருவாக்குவதற்கு இதுபோன்ற தகவல்கள் எதுவும் தேவையில்லை என்று நாம் நிரல்களில் பார்த்தோம் எனவே இந்த குறிப்பிட்ட கணிணியில் உள்ள கேச் அமைப்பு மற்றும் ப்ராசசர்களைப் பற்றி இப்போது நாம் அறிந்திருப்பதால் ஒரு கேச் பேஸ் கவர்ட் சேனலை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைக் கண்டறிய அடுத்து முயற்சிப்போம் எனவே நாம் அடைய விரும்புவது என்னவென்றால் கணிணியில் 2 செயல்முறைகள் இயங்குகின்றன இந்த ப்ராசசர்கள் செண்டர் மற்றும் ரிசீவர் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இந்த 2 ப்ராசசர்களும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன என்று நாம் கருதுகிறோம் செண்டரை ஒரு பிரிவிலேஜ் பெற்ற செயல்முறையாக நீங்கள் நினைக்கலாம் மற்றும் இது கணினி நிர்வாகியால் இயக்கப்படுகிறது மற்றும் ரிசீவர் செயல்முறை ஒரு பிரிவிலேஜ் செயல்முறையாகும் எனவே இந்த 2 செண்டர் மற்றும் ரிசீவர் செயல்முறைகள் முற்றிலும் வேறுபட்ட பயனர்களால் இயக்கப்படுகின்றன என்றும் நீங்கள் கருதலாம் எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் ஹார்ட்வர் பற்றி நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் ஹார்ட்வர் மற்றும் கணினி சாப்ட்வேர் இரண்டிலும் இணைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் உள்ளன அவை இந்த ரிசீவர் நேரடியாக செண்டரிடமிருந்து படிக்கவோ எழுதவோ முடியாது என்பதை உறுதி செய்யும் அதே போல் செண்டர் நேரடியாக ரிசீவரிடமிருந்து படிக்கவோ எழுதவோ முடியாது என்பதை உறுதி செய்யும் எவ்வாறாயினும் இப்போது நாம் காட்டியிருப்பது என்னவென்றால் செண்டரும் ரிஸீவரும் ஒரு பகிர்வு கேச் மெமரியைப் பயன்படுத்தி ஒரு செயல்முறையிலிருந்து இன்னொரு செயலுக்கு தகவல்களை மாற்ற முடியும் எனவே கேச் மெமரி பயன்படுத்தப்படும்போது ஒரு செயல்முறையிலிருந்து படிக்க உண்மையில் மறைமுகமான வழி இல்லை என்பதை நினைவில் கொள்க ஆனால் இதற்கு முன்னர் தியரி வீடியோக்களில் நாம் கண்டதைப் போல ஒரு செயல்முறையிலிருந்து மற்றொன்றுக்கு தகவல்களை அனுப்ப மெமரி அணுகலுக்கான செயல்பாட்டு நேரத்தைப் பயன்படுத்தலாம் எனவே நம்மிடம் ஒரு செய்தி இருப்பதாகக் கூறி 1101101 என்ற பைனரி செய்தியை செண்டரிடமிருந்து ரிஸீவருக்கு அனுப்ப வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் நாம் மேலும் கருதுவது என்னவென்றால் செண்டரும் ரிஸீவரும் இந்த இரண்டு ப்ராசசர்களும் பொதுவான கேச் மெமரியைப் பகிர்ந்துகொண்டு ஒரே ப்ராசசரில் இயங்குகின்றன எடுத்துக்காட்டாக ப்ராசசர் 0 மற்றும் ப்ராசசர் 4 எனவே கேச் கவர்ட் சேனலை உருவாக்க என்ன செய்யப்படுகிறது செண்டரும் ரிஸீவரும் 1 வது போர்ட்களின் செட்டை ஒப்புக்கொள்கிறார்கள் எனவே இந்த போர்ட்களை 10 20 30 மற்றும் 40 என அழைப்போம் எனவே இந்த போர்ட்களில் 2 ஐ டேட்டா போர்ட்ஸ் என்று அழைக்கிறோம் 30 மற்றும் 40 கண்ட்ரோல் போர்ட்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த போர்ட்களை உண்மையில் கவர்ட் சேனலைத் தொடங்குவதற்கு முன்னதாகவே செண்டரும் ரிஸீவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் முக்கியமாக நமது டெமோவில் அதாவது நிரலில் ஒற்றைப்படை பிட்களை அனுப்ப 1 போர்டை பயன்படுத்துகிறோம் அது போர்ட் 30 என்று அழைக்கிறோம் இரட்டைப்படை பிட்களை அனுப்ப போர்ட் 40 ஐ பயன்படுத்துகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த போர்ட்கள் போர்ட் எண் 10 ஐ அனுப்ப வேண்டும் எனவே நாம் 0 வது பிட் உடன் தொடங்குவதால் இந்த குறிப்பிட்ட பிட் உண்மையில் இந்த 1 க்கு அனுப்பப்படும் அடுத்த பிட் 1 மீண்டும் இந்த போர்ட் 10 இல் அனுப்பப்படும் 3 வது பிட் 0 இது கண்ட்ரோல் வரியுடன் இங்கு அனுப்பப்படும் இங்கே இருக்கும் 4 வது பிட் 30 இன் கண்ட்ரோலைக் கொண்டு இந்த போர்டில் அனுப்பப்படும் எனவே இந்த வழியில் என்ன நடக்கும் என்றால் செண்டரிடமிருந்து ரிஸீவருக்கு ஒவ்வொரு பிட் ஆக அனுப்புகிறோம் எனவே இந்த நிரல் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இங்கே நம்மிடம் 2 முற்றிலும் மாறுபட்ட நிரல்கள் உள்ளன ஒன்று receiver c என அழைக்கப்படுகிறது மற்றொன்று sender c இந்த திட்டங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் எனவே இதை உங்கள் கணிணிகளில் உண்மையில் முயற்சி செய்யலாம் எனவே நாம் செய்யும் முதல் விஷயம் ஒரு make clean மற்றும் make நாம் 2 இயங்கக்கூடியவற்றைப் பெறுகிறோம் ஒன்று செண்டர் மற்றும் 2 வது ரிசீவர் எனவே நாம் காண்பிப்பது என்னவென்றால் செண்டரிடமிருந்து தகவல்களை ரிசீவர் மூலம் பகிரப்பட்ட கேச் மூலம் தொடர்புகொள்வது சாத்தியமாகும் எனவே இந்த நிரல் உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் முதலில் டெமோவை பார்ப்போம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ரிசீவரைத் தொடங்குவது தற்காலிக கேச் பகிரப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் இந்த வீடியோவில் நாம் முன்பு பார்த்தது போல் ப்ராசசர் 0 மற்றும் ப்ராசசர் 4 ஆகியவை ஒரே CPU கோர்களை பகிர்ந்துகொள்கின்றன எனவே இந்த ப்ராசசர்கள் ரிசீவர் மற்றும் சர்வர் சரியாக இந்த கோர்களில் இயங்குகின்றன என்பது உறுதி செய்ய வேண்டும் எனவே இதை டாஸ்கெட் கமெண்ட் taskset c 0 receiver மூலம் செய்யலாம் மற்றும் ஒப்புக்கொண்ட போர்ட்களை இங்கு வழங்கியுள்ளோம் எனவே 10 20 30 40 கேச் கவர்ட் சேனலில் உள்ள போர்ட்களை வெவ்வேறு கேச் செட் என வரையறுக்கிறோம் என்பதை நினைவில் கொள்க எனவே நமது L1 டேட்டா கேச்சில் 64 கேச் செட்டுகள் இருந்தன மேலும் இந்த 4 கேச் செட் 10 20 30 மற்றும் 44 ஐ நமது தகவல்தொடர்புக்கு தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் இவற்றில் 2 கேச் செட் 10 மற்றும் 20 டேட்டாவை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன கேச் செட் 30 மற்றும் 40 ஆகியவை கண்ட்ரோலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன எனவே ரிசீவரைத் தொடங்குவோம் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் பின்வருமாறு சர்வரைத் தொடங்குவோம் எனவே சர்வர் CPU 4 இல் இயங்குகிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த வழக்கில் நாம் இயக்க விரும்பும் CPU ஐக் குறிப்பிடுகிறோம் இது 10 20 30 மற்றும் 40 ஆகிய அதே போர்ட்களுடன் 4 ஆகும் எனவே இப்போது என்ன நடக்கிறது என்றால் செண்டர் 0 வது பிட் அனுப்பத் தொடங்குகிறார் இது ஒரு நேரத்தில் கூட இருப்பிடமாக உள்ளது மேலும் இந்த செண்டர் அடிப்படையில் ரிஸீவருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய கேச் மூலமாக இருப்பதைக் காண்கிறோம் எனவே வெளிப்படையாக இந்த குறிப்பிட்ட 0 பிட் ரீசிவரால் இங்கு பெறப்பட்டுள்ளது செண்டரால் அனுப்பப்படும் அடுத்த பிட் 1 ஆகும் எனவே இது ஒற்றைப்படை பிட் மற்றும் ரிசீவர் இந்த குறிப்பிட்ட பிட்டைப் பெற்றிருப்பதைக் காண்கிறோம் எனவே அதிக பிட்கள் பரவுவதைக் காண இன்னும் சிறிது நேரம் பார்ப்போம் அனுப்பப்படும் 3 வது பிட் மீண்டும் 1 ஆகும் எனவே இது ஒரு இரட்டைப்படை பிட் ஆகும் சிறிது நேரத்திற்குப் பிறகு ரிசீவர் உண்மையில் இந்த பிட்டையும் பெற்றிருப்பதைக் காண்போம் எனவே பிட் எண் 2 என்பது இரட்டைப்படை பிட் இது பிட் 1 இன் மதிப்பைப் பெற்றது எனவே நாம் ஒரு நிமிடம் காத்திருப்போம் அல்லது அதற்கு மேற்பட்ட பிட்கள் பரவுவதைக் காணலாம் எனவே இது மிகவும் மெதுவான செயல்முறையாகும் ஆனால் இதற்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் ஹார்ட்வர் வழங்கிய கடும் பாதுகாப்பு இருந்தபோதிலும் இந்த 2 செயல்முறை செண்டரும் ரிஸீவரும் உண்மையில் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடிந்தது எனவே இது 2 வழக்கமான செயல்முறைகளில் இருந்தது ஆனால் இந்த விரிவுரையில் நாம் முன்னர் படித்த SGS மற்றும் டிரஸ்ட்ஜோன் போன்ற நம்பகமான இயக்க சூழலுடன் கூட இதையும் வேறு பல உள்கட்டமைப்புகளையும் நிரூபிக்க முடியும் இதுபோன்ற கவர்ட் சேனல்களை நம்பகமான சூழலில் இருந்து நம்பத்தகாத சந்திப்பு வரை செய்ய முடியும் எனவே டி மார்கெட்ஸ் ஒரு குறிப்பிட்ட கவர்ட் சேனல் என்பது செண்டரிடமிருந்து ரிஸீவருக்கு டேட்டாவை மாற்றக்கூடிய வீதமாகும் எனவே இங்கே நாம் பார்க்கும்போது இது மிகவும் மெதுவான செயல்முறையாகும் எனவே பொதுவாக யூனிட்ஸ் வினாடிக்கு பிட்கள் போன்றவையாக இருக்கும் மேலும் இங்கே நாம் பார்க்கும்போது குறியீடு மிகவும் உகந்ததாக இல்லை இது வினாடிக்கு 1 பிட்டிற்கும் குறைவாகவே இருப்பதாகத் தோன்றுகிறது ஆயினும்கூட தாக்குதல் நடத்துபவர்கள் மிகவும் உந்துதல் பெற்றவர்களாக இருப்பதைக் காண்கிறோம் மேலும் தகவல்களை மறுபுறம் பெறக்கூடிய வரையில் தாக்குதல் நடத்துபவர்களுக்கு பரிமாற்ற வீதம் மிகவும் முக்கியமான பிரச்சினை அல்ல இப்போது இந்த திட்டங்கள் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த திட்டத்திற்குள் என்ன நடக்கிறது என்பது பற்றி கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் ரிசீவர் மற்றும் சர்வரை நிறுத்துவோம் இப்போது நீங்கள் நினைப்பதற்கான ஒரு விஷயம் என்னவென்றால் அதை நினைவுபடுத்துங்கள் அல்லது நீங்கள் வீடியோவில் திரும்பிச் சென்றால் செண்டர் இன்னும் தொடங்கவில்லை என்றாலும் சில பிட்கள் பெறப்படும் என்பதைப் பார்ப்பீர்கள் இதுபோன்ற ஒரு விஷயம் உண்மையில் ஏன் நிகழ்ந்தது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் எடிட்டரைத் திறக்கும் குறியீட்டிற்குள் சென்று முதலில் செண்டரின் குறியீட்டைப் பார்ப்போம் இந்த குறியீட்டை ஐஐடி மெட்ராஸ் மாணவர் ஞானம்பிகாய் Ph எழுதியுள்ளார் எனவே முக்கியமானது இங்கே காண்பிக்கும் விஷயம் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் பின்னர் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை விரும்புகிறோம் மற்றும் நாம் பார்ப்பது என்னவென்றால் தற்காலிக கேச் மெமரியை பற்றிய பல்வேறு பண்புக்கூறுகள் உள்ளன என்பதாகும் இந்த கவர்ட் சேனலை இலக்காகக் கொண்ட கணிணி குறைந்தபட்சம் கேச் மெமரி ஆக உள்ளது எடுத்துக்காட்டாக டி கேச் அளவு 32 கிலோபைட்டுகள் செட் பிட்களின் எண்ணிக்கை 6 ஆகும் நம்மிடம் 64 வெவ்வேறு செட்கள் உள்ளன ஒரு கேச் வரியில் உள்ள ஆஃப்செட் பிட்கள் மீண்டும் 6 பிட்கள் ஆகும் ஏனெனில் ஒவ்வொரு கேச் வரியும் 64 பிட்கள் மற்றும் மொத்த பிட்கள் இங்கே அஸோஸியேடிவ் பிட் செட் பிட் மற்றும் பிளாக் அட்ரஸ் பிட்களைக் குறிக்கும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் கேச் மெமரியின் அஸோஸியேட்டிவிட்டி எனவே இந்த குறிப்பிட்ட மெமரி 8 வழி அஸோஸியேடிவ் கேச் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட செட்டில் மோதலை உருவாக்க ஒரே கேட்சில் 8 முகவரிகள் இருக்க வேண்டும் 8 முகவரிகள் அவ்வாறு செய்ய வடிவமைக்கப்பட வேண்டும் அல்லது இதுபோன்ற வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அவை ஒவ்வொன்றும் அந்த செட்டோடு தொடர்புடைய ஒரு தற்காலிக குறிப்பிட்ட கேச் உள்ளன என்பதை உணர்கின்றன கண்ட்ரோல் போர்ட்ஸ் மற்றும் டேட்டா போர்ட்ஸ் 10 20 30 மற்றும் 40 ஆகியவை கமெண்ட் வரியிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த பல்வேறு முழு எண் செட் குறியீட்டில் A0 A1 B0 மற்றும் B1 என அமைக்கப்படுகின்றன எனவே 0 மற்றும் 1 ஐ மாற்ற A0 மற்றும் A1 பயன்படுத்தப்படுகின்றன B0 மற்றும் BE கண்ட்ரோல் போர்ட்ஸ் ஆக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் ஒற்றைப்படை பிட்கள் மற்றும் இரட்டைப்படை பிட்களை மாற்றுவதற்கு அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக நாம் வெவ்வேறு முகவரிகளை வடிவமைக்கிறோம் நமக்கு 4 செட் முகவரிகள் தேவை என்பதை நினைவில் கொள்க ஒவ்வொன்றும் 8 வெவ்வேறு முகவரிகளின் செட் ஆகும் எனவே இது எடுத்துக்காட்டாக A00 முதல் A07 வரை 8 வழி அஸோஸியேடிவ் கேச் உடன் ஒத்துள்ளது எனவே இதைப் பற்றிய விவரங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் இந்த வீடியோவில் நாம் முன்னர் விவாதித்ததை மட்டும் அளிக்கிறது 8 முகவரிகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம் இதனால் இவை அனைத்தும் ஒரே செட்டை அணுகும் குறைந்த பட்சம் சமீபத்தில் பயன்படுத்தப்பட்ட தற்காலிக கேச்சில் செயல்படுத்தப்பட வேண்டும் மேலும் இந்த 8 முகவரிகள் அனைத்தும் உண்மையாக ஒரே கேச் செட்களில் வரும் ஆனால் தற்காலிக கேட்சின் வெவ்வேறு வழிகளில் வரலாம் எனவே இதேபோல் நம்மிடம் A0 A1 முகவரிகள் B0 முகவரிகள் மற்றும் BE முகவரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அடுத்த விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் டேட்டா எப்படி பரவுகிறது என்பதைப் பார்ப்போம் செண்டரிடமிருந்து ரிசீவர்க்கு அனுப்ப வேண்டிய டேட்டாவை நாம் பின்வருமாறு வரையறுத்துள்ளோம் எனவே டேட்டா இந்த பைனரி பிட்கள் 011 மற்றும் பலவற்றையும் உள்ளடக்கியது மேலும் இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் மெமரியை உருவாக்கத் தொடங்குகிறோம் அவற்றை உண்மையில் செண்டரிடமிருந்து ரிசீவர்க்கு அனுப்பத் தொடங்குவோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மிகவும் முக்கியமானது ஃபார் லூப் எனவே ஒவ்வொரு ஐடிரேஷனும் TIME PERIOD epoch காலத்தில் இயக்கப்படுகிறது இது ரிசீவர் அசிங்கிறோனோஸ் முறையில் செண்டர் செயல்முறையிலிருந்து இயங்குகிறது என்பதை உறுதி செய்வதாகும் மற்றும் செண்டர் உண்மையில் இந்த தகவலைப் படிக்க போதுமான நேரத்தைக் கொண்டுள்ளது எனவே epoch 128 வரை வரையறுக்கப்படுகிறது என்பதைப் பார்க்கிறோம் மற்றும் காலம் 2 24 ஆகும் அதாவது இந்த சுழல்கள் மொத்தம் 2 24 128 முறை இயங்கும் என அர்த்தமாகும் எனவே ரிசீவர் போதுமானதாக இருப்பதற்கு மாற்றுகிறோம் ஏனெனில் இது நீண்ட காலமாக பிட்கள் பரப்பப்படுவதைக் கண்டறிய நேரத்தை வழங்குகிறது நாம் செய்யும் அடுத்த விஷயம் மெமரியில் உள்ள பல்வேறு இடங்களை அணுகுவதாகும் இப்போது tA 0 மற்றும் tB 0 அனுப்பப்படும் டேட்டாகளுடன் தொடர்புடைய இந்த முகவரிகளுக்கு ஸ்டார் மற்றும் லோட் செயல்பாடுகளுக்கு ஒத்திருக்கிறது டேட்டாவைக் கட்டுப்படுத்துவதற்காக tB பயன்படுத்தப்படுகிறது மற்றும் குறிப்பிட்ட ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை பிட்கள் பரவுகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் முறையே 0 கள் மற்றும் 1 களை அனுப்ப tA பயன்படுத்தப்படுகின்றன எனவே முக்கியமாக இது செண்டரால் நிகழும் கம்யூனிகேஷன் செண்டர் இந்த குறிப்பிட்ட மெமரி முகவரிகளுக்கு மெமரி அணுகலை செய்கிறார் எனவே ஒவ்வொரு முறையும் செண்டர் அத்தகைய மெமரி அணுகலைச் செய்யும்போது கேச்சில் டேட்டா இல்லாவிட்டால் குறைந்த கேச்சில் இருந்து அதாவது L2 மற்றும் L3 கேச் ஆகியவற்றிலிருந்து பெறப்படும் மற்றும் L1 கேச்சில் சேமிக்கப்படும் அத்துடன் இதை வாங்குவதற்காக ரெஜிஸ்டரில் சேமிக்கப்படும் இப்போது ரிசீவர் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்றால் ரிசீவர் காட்டப்பட்டுள்ளதைப் போன்ற ஒரு லூப் ஐ இயக்குகிறது மற்றும் அதை இயக்குவதற்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குவார் இப்போது மோதல்கள் காரணமாக பொதுவான கேச் மற்றும் ஒப்புக் கொள்ளப்பட்ட கேச் செட் காரணமாக சில மெமரி அணுகல்கள் வேகமாகவும் சில மெமரி அணுகல் மெதுவாகவும் இருக்கும் அதனால் அதிகரித்த நேரம் செண்டரால் ஏதேனும் பரப்பப்படுவதைக் குறிக்கும் குறிப்பிட்ட கேச் செட் மற்றும் ஒரு மிஸ் ஏற்பட்டது டேட்டாவை குறைந்த கேச் அல்லது டிராமிலிருந்து மீட்டெடுக்க உதவும்